மதிய வணக்கம் இப்போது ப்ராஜெக்ட் மானிட்டரிங் மற்றும் கன்ட்ரோல் என்ற புதிய அத்தியாயத்தை எடுத்துக்கொள்வோம் அட்டவணைகளை எவ்வாறு தயாரிப்பதுஅதாவது ரிசோர்ஸ் அட்டவணைகளை எவ்வாறு தயாரிப்பது செலவு அட்டவணைகளை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம் இதுவரை நாம் அட்டவணைகளை எவ்வாறு காண்பிக்கலாம் வேலை அட்டவணை அல்லது பணி அட்டவணை வடிவில் இருக்கலாம் என்பதை இதுவரை பார்த்தோம் இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை எவ்வாறு கண்காணிப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது என்று பார்ப்போம் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் மற்றும் கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்துவது பற்றி நாம் சிறிது பார்ப்போம் பின்னர் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தைக் கட்டுப்படுத்துவதற்கான ப்ராஜெக்ட் கன்ட்ரோல் சைக்கிள் எனப்படும் ஒரு சுழற்சியைக் காண்போம் பின்னர் ப்ராஜெக்ட் அறிக்கையிடல் கட்டமைப்புகளை எவ்வாறு அறிவிக்கலாம் மற்றும் ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை எவ்வாறு மதிப்பிடுவது என காணலாம் பணி அட்டவணைகள் வெளியிடப்பட்டு ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டதும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ரிசோர்ஸ் திட்டமிடலின் முடிவை நாம் எவ்வாறு விளம்பரப்படுத்த முடியும் என்பதை ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம் வேலை அட்டவணைகளின் உதவியின் மூலமாக இருக்கலாம் இதன் விளைவாக என்ன ரிசோர்ஸ் திட்டமிடல் என்பதை நாம் விளம்பரப்படுத்த முடியும் எனவே பணி அட்டவணைகள் வெளியிடப்பட்டதும் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டதும் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் ப்ராஜெக்ட்டில் என்ன நடக்கிறது என்பதைக் கண்காணிக்க வேண்டும் உண்மையான சாதனைகளை அட்டவணைக்கு எதிராக ஒப்பிட வேண்டும் மற்றும் தேவையான இடங்களில் முடிந்தவரை ப்ராஜெக்ட்டின் இலக்கை நோக்கி கொண்டு வருவதற்கான அட்டவணைகளை நாம் திருத்த வேண்டும் அட்டவணையில் ஏதேனும் முன்மொழியப்பட்டதும் நாம் இயங்குவதும் நாம் அட்டவணையில் இருந்து விலகி போகிறோம் என்றால் ப்ராஜெக்ட் இலக்கை கொண்டு வருவதற்கு முந்தைய திட்டங்களை நாம் திருத்த வேண்டும் இதனால் ப்ராஜெக்ட்டை இலக்கு தேதிக்கு கொண்டு வருகிறோம் எனவே ப்ராஜெக்ட் மேற்கொள்ளப்பட்டவுடன் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டை கண்காணிக்கத் தொடங்க வேண்டும் மேலும் ப்ராஜெக்ட்டை கண்காணிக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சில முக்கிய நிகழ்வை அதாவது சில முக்கியமான செயல்பாடுகளை நிறைவு செய்வது தேவைகள் பகுப்பாய்வின் நிறைவு செய்தல் வடிவமைப்பை நிறைவு செய்தல் குறியீட்டு முறையை நிறைவு செய்தல் போன்றவைகளை நியமிக்கிறார் எனவே இந்த நடவடிக்கைகள் ஒரு மைல்கல்லாக அமைக்கப்படலாம் எனவே இந்த கண்காணிப்பு நோக்கத்திற்காக ப்ராஜெக்ட் மேனேஜர் சில முக்கியமான நிகழ்வுகளை முடிப்பதை மைல்கற்களாக நியமிக்கிறார் முக்கியமான செயல்பாடுகள் யாவன எனில் தேவையை பகுப்பாய்வு செய்தல் வடிவமைப்பை நிறைவு செய்தல் குறியீட்டு முறையை நிறைவு செய்தல் சோதனை போன்றவற்றை நிறைவு செய்தல் ஆகியவை ஆகும் மைல்கற்களின் சில எடுத்துக்காட்டுகள் எஸ்ஆர்எஸ் ஆவணத்தை மறுஆய்வு செய்தல் வடிவமைப்பை நிறைவு செய்தல் குறியீட்டு முறையை நிறைவு செய்தல் அலகு சோதனையை நிறைவு செய்தல் கணினி சோதனை போன்றவற்றை முடித்தல் ஆகும் எனவே இவை மைல்கற்களின் சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் பின்னர் மைல்கல்லைக் கொண்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் முன்னேற்றத்தை அளவிட முடியும் மேலும் மைல்கல்லுக்கான அட்டவணையில் என்ன முன்மொழியப்பட்டது இப்போது உண்மையான நிலைமை என்ன அதாவது இந்த எஸ்ஆர்எஸ் ஆவணத்தின் மதிப்பாய்வை நாம் முடித்திருக்கிறோமா இல்லையா குறியீட்டை இந்த தேதியில் இந்த இலக்கு தேதிக்குள் நிறைவு செய்து முடித்திருக்கிறோமா அதற்கிணங்க ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை நாம் கண்காணிக்க முடியும் எனவே ஒரு மைல்கல்லை அடைந்ததும் சில அளவிடக்கூடிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ப்ராஜெக்ட் மேனேஜர் கருதலாம் ஒரு மைல்கல்லை அடைவதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அல்லது ஒரு மைல்கல்லை அடைவதில் சிறிது தாமதம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டால் திருத்த நடவடிக்கை ப்ராஜெக்ட் மேனேஜரால் எடுக்கப்பட வேண்டும் எனவே மைல்கல்லை அடைவதில் சிறிது தாமதம் ஏற்படும் என்று நீங்கள் ஏற்படக்கூடும் என்று நினைத்தால் அல்லது எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் ப்ராஜெக்ட் மேனேஜர் சில தீர்வு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இது இந்த அட்டவணைகள் அனைத்தையும் மறுசீரமைக கூடும் எனவே நாம் முன்னர் சரிசெய்த அனைத்து அட்டவணையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் சில தாமதம் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் நாம் ஒரு புதிய அட்டவணையை உருவாக்க வேண்டும் சில கருவிகள் அல்லது நுட்பங்கள் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவும் அத்தகைய ஒரு நுட்பம் பேர்ட் பேர்ட் என்பது நாம் முன்பே அறிந்திருப்பது அது ப்ராஜெக்ட் மதிப்பீடு மற்றும் மறுஆய்வு நுட்பத்தை குறிக்கிறது இந்த மூலோபாயம் குறிப்பாக ப்ராஜெக்ட் மானிட்டரிங் மற்றும் கட்டுப்பாட்டில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பேர்ட் இல் உண்மையில் பல பாதைகள் உள்ளன மற்றும் நமக்குத் தெரிந்த ஒரு பாதை ஒரு வரைபடத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது அதாவது தொடக்க முனையிலிருந்து கடைசி முனை வரையிலான தொடர்ச்சியான முனைகள் மற்றும் விளிம்புகளின் எந்தவொரு தொகுப்பாகவும் வரையறுக்கப்படுகிறது ஏற்கனவே இந்த வரையறையை நாம் வரைபடக் கோட்பாட்டில் பார்த்திருக்கிறோம் இந்த வரைபடத்தில் அதாவது இந்த பேர்ட் விளக்கப்படத்தில் ஒரு பாதை தொடக்க முனையிலிருந்து கடைசி முனை வரை தொடர்ச்சியான முனைகள் மற்றும் விளிம்புகள் உள்ளன எல்லா பாதைகளிலும் சில பாதைகள் இருக்கும் எனவே அவற்றை நாம் முக்கியமான பாதை என்று அழைக்கிறோம் முக்கியமான பாதையை எவ்வாறு வரையறுக்கிறோம் ஒரு முக்கியமான பாதை என்பது ஒரு பாதை அதனுடன் ஒவ்வொரு மைல்கல்லும் ப்ராஜெக்ட் காலக்கெடுவை சந்திக்க மிகவும் முக்கியமானதாகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு முக்கியமான பாதையில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் முழு திட்டமும் தாமதமாகும் எனவே அனைத்து முக்கியமான பாதைகளையும் ஒரு அட்டவணையில் அடையாளம் காண்பது மிகவும் அவசியம் ஒரு அட்டவணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட முக்கியமான பாதைகள் இருக்கலாம் என்பதைப் பாருங்கள் முக்கியமான பாதைகளில் உள்ள பணிகளை முக்கியமான பணிகள் என்று அழைக்கிறோம் முக்கியமான பணியை மிக உன்னிப்பாகக் கண்காணிக்க வேண்டும் அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அவை மிக உன்னிப்பாகக் கண்காணிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் முக்கியமான பணி காலக்கெடுவை தவற நேரிடும் எனவே ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் நிறைவடையும் காலம் அல்லது நேரம் தாமதமாகும் எனவே முக்கியமான பணிகளை உன்னிப்பாகக் கண்காணிக்க வேண்டும் மற்றும் எந்தவொரு தாமதமும் அறிவிக்கப்பட்டவுடன் சரியான நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்று கணிக்கும் போதெல்லாம் ப்ராஜெக்ட்டை திட்டமிடப்பட்ட பாதையில் அல்லது அட்டவணையில் பிரதான பாதையில் கொண்டு வருவதற்கு சில திருத்த நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் தேவைப்பட்டால் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு முக்கியமற்ற பணியிலிருந்து ரிசோர்ஸ்களை முக்கியமான பணிக்கு மாற்றலாம் இதனால் முக்கியமான பாதையில் உள்ள அனைத்து மைல்கற்களும் பூர்த்தி செய்யப்படும் ஒரு முக்கியமான பணி தாமதமாகிறது என்றால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர் முக்கியமற்ற பணியில் உள்ள ஊழியர்களில் சிலரை முக்கியமான பணிக்கு திருப்பிவிட வேண்டும் ஏனென்றால் நமக்குத் தெரியாத முக்கியமற்ற பணியில் உள்ளவர்களுக்கு சில இலவச நேரம் அல்லது ஸ்லாக் நேரம் அல்லது ஃப்லோட் நேரம் இருக்கும் எனவே சிறிது தாமதமாக இருந்தாலும் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் இலவச நேரம் அல்லது ஸ்லாக் நேரம் ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் நிறைவு தேதியை பாதிக்காது எனவே முக்கியமான பணி தாமதமாகிறது என்பதை நாம் கண்டால் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக நாம் சில ரிசோர்ஸ்களை மாற்றலாம் சில ரிசோர்ஸ்களை சில பணியாளர்களை முக்கியமற்ற பணியிலிருந்து முக்கியமான பணிக்கு திருப்பிவிடலாம் இதனால் முக்கியமான பாதையில் உள்ள அனைத்து மைல்கற்களும் சந்திக்கப்படும் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் செய்ய பல கருவிகள் முதலியன உள்ளன அவற்றை இங்கே பார்ப்போம் பல கருவிகள் கிடைக்கின்றன அவை கட்டுப்பாடற்ற அட்டவணையில் முக்கியமான பாதைகளைக் கண்டுபிடிக்க உதவும் ஆனால் ரிசோர்ஸ் வரம்புகள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான இணையான பணிகளைக் கொண்ட ஒரு உகந்த அட்டவணையை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான பிரச்சினை திட்டமிடல் வரிசையை தானியக்கமாக்குவதற்கு பல வணிக தயாரிப்புகள் அல்லது கருவிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக அட்டவணை தொடர்பான வரைபடங்களை வரைய உதவும் பிரபலமான கருவிகளில் பர்சனல் கம்ப்யூட்டரில் MS ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் அடங்கும் எனவே உங்களிடம் பர்சனல் கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கிறது அதாவது MS ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட எல்லா பர்சனல் கம்ப்யூட்டர்களிலும் கிடைக்கிறது மேலும் இந்த கருவி சிபிஎம் பெர்ட் போன்ற பல அட்டவணை தொடர்பான வரைபடங்களை வரைய பயன்படுத்தலாம் முந்தைய வகுப்புகளில் திட்டங்களை தயாரிப்பதன் முக்கியத்துவத்தைப் பற்றி விவாதித்தோம் வெவ்வேறு ப்ராஜெக்ட்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதையும் பார்த்தோம் முந்தைய வகுப்புகளில் ப்ராஜெக்ட்களைத் தயாரிப்பதன் முக்கியத்துவத்தைப் பற்றி விவாதித்தோம் அவை கண்காணிக்கப்படலாம் இப்போது ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றம் குறித்த தகவல்கள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி விவாதிப்போம் நாம் ஏற்கனவே ப்ராஜெக்ட்டை எவ்வளவு தூரம் முன்னேற்றியுள்ளோம் ஆனால் ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளது என்பது திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையின் படி அல்லது இல்லையா இல்லையென்றால் நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே இப்போது அதைபற்றி விவாதிக்கலாம் ப்ராஜெக்ட்டின் அல்லது ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றம் பற்றிய தகவல்களை அது எவ்வாறு சேகரிக்க முடியும் மற்றும் ப்ராஜெக்ட்டின் இலக்குகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சில தாமதம் ஏற்படும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் எவ்வாறு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சில தாமதம் ஏற்படும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் எவ்வாறு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதனால் தாமதங்கள் தவிர்க்கப்படலாம் மற்றும் திட்டமானது இன்றைய வகுப்பின் பொருளான இலக்கு தேதிகளை பூர்த்தி செய்ய முடியும் கட்டமைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி பார்ப்போம் ஒரு ப்ராஜெக்ட்டின் மீது கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிப்பது மற்றும் இலக்குகளை அடைவதை உறுதி செய்வது ஆகியன வழக்கமான கண்காணிப்புக்குரிய விஷயமாகும் எனவே ஒரு வழக்கமான கண்காணிப்பு என்பது இப்போது என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடித்து அதை இலக்குடன் ஒப்பிடுவதாகும் தற்போது என்ன நடக்கிறது இலக்குப்படி அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இந்த நேரத்தில் அவை என்னவாக இருக்க வேண்டும் அதை ஒப்பிட வேண்டும் என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்பது மற்றும் அட்டவணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்குகளுடன் ஒப்பிடுவது தேவை திட்டமிட்ட முடிவுக்கும் உண்மையானவற்றுக்கும் இடையில் பொருந்தாத தன்மை இருக்கலாம் பின்னர் அவை பொருந்தவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ப்ராஜெக்ட் மீண்டும் இலக்கைக் கொண்டுவருவதற்கு மறுசீரமைப்பு தேவைப்படலாம் இதனால் சில தீர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அவை ப்ராஜெக்ட்டை கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட வேண்டும் அதன் அசல் இலக்கு என்ன அது மறுதொடக்கம் செய்ய முடியாவிட்டால் இலக்கு திருத்தப்பட வேண்டும் இப்போது ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் கன்ட்ரோல் சைக்கிளின் மாதிரியைப் பார்ப்போம் ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்த முதலில் நாம் என்ன செய்கிறோம் முதலில் நாம் உருவாக்கியிருந்தோம் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஆரம்ப திட்டத்தை உருவாக்கியிருந்தோம் பின்னர் அதை வெளியிடுகிறோம் பின்னர் நாம் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்களைச் சேகரிக்கிறோம் பிறகு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றம் குறித்த ப்ராஜெக்ட்த் தகவல்களைச் சேகரித்து பின்னர் அதை இலக்குகளுக்கு எதிராக முன்னேற்றத்துடன் ஒப்பிடுகிறோம் ஆரம்ப ப்ராஜெக்ட்டில் நாம் குறிப்பிட்ட இலக்குகளை நாம் சேகரித்த தற்போதைய முன்னேற்றத் தகவல்களுடன் ஒப்பிடுகிறோம் இது திருப்திகரமாக இருக்கிறதா அதாவது திட்டங்களின்படி முன்னேறுகிறோமா முன்னேற்றமா அல்லது முன்னேற்றமானது ஆரம்பத் திட்டம் அல்லது திட்டமிடப்பட்ட திட்டத்தின் படி நடக்கிறதா என்பதை ஆராய்கிறோம் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கிறதா ஆம் என்றால் ப்ராஜெக்டை நிறுத்த அல்லது முடிக்க வேண்டும் ஆம் அது திருப்திகரமாக இருந்தால் ப்ராஜெக்ட் முடிந்ததா இல்லையா என்பதைப் பார்ப்போம் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லாவிட்டால் நாம் ஒரு தீர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பின்னர் ஆரம்பத் திட்டத்தை நாம் திருத்த வேண்டும் பின்னர் திருத்தப்பட்ட திட்டத்தை நாம் விளம்பரப்படுத்த வேண்டும் பின்னர் மீண்டும் தற்போதைய தகவல்களை தற்போதைய முன்னேற்றத் தகவல்களை சேகரிக்க வேண்டும் அல்லது ப்ராஜெக்ட் குறித்த நம்மிடம் உள்ள முன்னேற்றம் அல்லது தற்போதைய முன்னேற்றம் தகவல்களை சேகரிக்க வேண்டும் மீண்டும் நாம் ஒப்பிட வேண்டும் அது திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை மீண்டும் பார்க்க வேண்டும் மீண்டும் இல்லையென்றால் இந்த வளையம் தொடரும் மேலும் முன்னேற்றம் திருப்திகரமாக இருந்தால் அதாவது முன்னேற்றம் அட்டவணையின் படி உள்ளது என்றால் பின்னர் ப்ராஜெக்ட் முடிந்த என்பதை நாம் சோதிப்போம் முடிந்தது அல்லது சில பகுதிகள் எஞ்சியுள்ளன ப்ராஜெக்ட் முடிந்ததா அல்லது ஏதேனும் பகுதி எஞ்சியுள்ளதா என்று சரி பார்க்க வேண்டும் திட்டம் முடிந்தால் ஆம் திட்டம் முடிந்தது என்று நாம் அறிவிக்க வேண்டும் ஒருவேளை ப்ராஜெக்ட் நிறைவடையவில்லை என்றால் மீண்டும் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் மீண்டும் தற்போதைய முன்னேற்றம் குறித்த திட்டத்தின் தகவல்களை சேகரிக்க வேண்டும் இப்படியாக இது வளையம் வளையமாக பின்பற்றப்படும் ஆம் ப்ராஜெக்ட் முடிந்தது என்று நாம் அறிவிக்க வேண்டும் ப்ராஜெக்ட் முடிந்தது அது ப்ராஜெக்ட் நிறைவடையவில்லை என்றால் மீண்டும் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் மீண்டும் தற்போதைய முன்னேற்றம் குறித்த ப்ராஜெக்ட் டின் தகவல்களை சேகரிக்க வேண்டும் மீண்டும் வளையம் விழும் மீண்டும் லூப் டு லூப் பின்பற்றப்படும் ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் நாம் ப்ராஜெக்ட்டை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் பின்னர் முடிவுகளை ஆவணப்படுத்த வேண்டும் நாம் அனுமானத்தை வரைய வேண்டும் முடிவுகளை ஆவணப்படுத்த வேண்டும் இதை நாம் குறித்து வைக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்தில் நாம் ஒத்த வகையான ப்ராஜெக்ட்களைப் பெற நேரிடும் நாம் முன்னர் கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்காலத்தில் இதே போன்ற ப்ராஜெக்ட்களை செயல்படுத்த உதவும் பின்னர் முடிவுக்கு வருவோம் எனவே ப்ராஜெக்ட் கட்டுப்பாட்டு சுழற்சியின் ஒரு மாதிரி எப்படி இருக்கிறது இந்த வழியில் நாம் ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தலாம் நான் இங்கு எழுதியுள்ளது எதுவாக இருந்தாலும் ப்ராஜெக்ட் கன்ட்ரோல் சைக்கிள் அது எப்படி என்பதைக் காட்டுகிறதை நாம் காணலாம் ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்டதும் ப்ராஜெக்ட்க் கன்ட்ரோலை ஒரு தொடர்ச்சியான திட்டமாக தயவுசெய்து பார்க்கவும் ப்ராஜெக்ட் ஒரு வேலை அல்ல இது முன்னேற்றத்தை எதிர்த்து கண்காணிக்கும் தொடர்ச்சியான செயல்முறையாகும் ஒரு ப்ராஜெக்ட்டிக்கு தொடக்கத்திற்கு எதிராக தேவையான இடங்களில் வரையறைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள ப்ராஜெக்ட்டை நாம் திருத்த வேண்டும் இது ப்ராஜெக்ட்டை முடித்த பின்னர் எடுக்க வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகளை விளக்குகிறது ப்ராஜெக்ட்டை முடித்த பிறகு நாம் ப்ராஜெக்ட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பின்னர் முடிவுகளை ஆவணப்படுத்த வேண்டும் இதுவும் அவ்வாறே உள்ளது எனவே இந்த கட்டமைப்பானது ப்ராஜெக்ட்டின் நிறைவுக்குப் பிறகு எடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவ நடவடிக்கைகளையும் விளக்குகிறது இதனால் எந்தவொரு ப்ராஜெக்ட் டிலும் நாம் பெற்றுள்ள படிப்பினைகள் இதே போன்ற எதிர்கால ப்ராஜெக்ட்களின் திட்டமிடல் கட்டங்களுக்கு ஊட்டமளிக்கும் கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள இது நம்மை அனுமதிக்கிறது எனவே நடைமுறையில் ப்ராஜெக்ட் மனேஜரிடம் பொதுவாக நான்கு வகையான குறைபாடுகள் உள்ளன அவையாவன இலக்கு தேதிகளை சந்திப்பதில் தாமதம் இந்த தாமதத்தை ப்ராஜெக்ட் மேனேஜர் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் பின்னர் நாம் எதிர்பார்த்ததைப் போலவே ப்ராஜெக்ட்டின் தரத்தை சரிபார்க்க வேண்டும் அதில் தரத்தில் உள்ள குறைபாடுகள் என்ன நாம் எதிர்பார்த்த தரம் அந்த தரம் பராமரிக்கப்படுகிறதா அல்லது அதில் ஒரு பற்றாக்குறை உள்ளதா என கண்டறிய வேண்டும் இதேபோல் இறுதி ப்ராஜெக்ட்டின் செயல்பாடு போதுமானதாக இருக்கிறதா அல்லது நம்முடைய ப்ராஜெக்ட் போதுமானதாக இல்லை என கண்டறிய வேண்டும் இறுதியாக ப்ராஜெக்ட்டின் மீது வரும் செலவு நம்மிடம் என்ன செலவு இருக்கிறது செலவு அட்டவணையில் என்ன விலை குறிப்பிட்டுள்ளோம் அது அதற்குள் இருக்கிறதா அல்லது இலக்குக்கு மேல் இருக்கிறதா இவையே ஒரு ப்ராஜெக்ட்டின் வளர்ச்சியின் போது ப்ராஜெக்ட் மேனேஜர் பொதுவாக செய்யும் நான்கு வகையான குறைபாடுகள் இப்போது அதன் பொறுப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் ஒரு ப்ராஜெக்ட்டிலுள்ள திருப்திகரமான முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான ஒட்டுமொத்த பொறுப்பு ப்ராஜெக்ட் வழிநடத்தல் குழுவின் பங்காகும் சில நேரங்களில் அது ப்ராஜெக்ட் மேலாண்மை வாரியம் என்று அழைக்கப்படுகிறது ப்ராஜெக்ட் மேலாண்மை வாரியத்தின் வழிநடத்தல் குழுவுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த பொறுப்பு இதுவாகும் பொதுவாக அன்றாட பொறுப்பு ஒரு ப்ராஜெக்ட் மனேஜருக்கு வழங்கப்படுகிறது அது ப்ராஜெக்ட் மேனேஜரை நம்பியுள்ளது மேலும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டிற்கும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பதை நாம் அறிவோம் ப்ராஜெக்ட்டின் பிற சாதாரண அம்சங்கள் குழுத் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்படலாம் இது போலவே ப்ராஜெக்ட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தையும் வழிநடத்தல் குழு கவனிக்கிறது பின்னர் வழிநடத்தல் குழுவின் கீழ் ப்ராஜெக்ட் மேனேஜர் பணிபுரிகிறார் மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜரின் கீழ் பல குழுத் தலைவர்கள் உள்ளனர் அல்லது ஒரு குழுத் தலைவர் பல நபர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் ஒரு குழுத் தலைவரின் கீழ் உள்ளதைப் போலவே அவர்களின் ஊழியர்களும் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பு பிரிவில் உள்ளனர் மற்றொரு குழுத் தலைவர் நான் சொல்லும் நிரலாக்கப் பிரிவு புரோகிராமர்கள் குறியீட்டாளர்கள் இருக்கிறார்கள் மற்றொரு குழுத் தலைவரின் தரக் கட்டுப்பாட்டு பிரிவு உள்ளது சோதனையாளர்கள் உள்ளனர் மற்றொரு குழு தலைவர் அவர்கள் பயனர் ஆவண ஊழியர்கள் கீழ் மட்ட ஊழியர்கள் குழுத் தலைவர்களிடம் புகாரளிக்கிறார்கள் பின்னர் குழுத் தலைவர்கள் இந்த சுருக்கத்தைத் தயாரித்து அவர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் புகாரளிக்கிறார்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் தனது கருத்துக்களைச் சேர்க்கிறார் குழுத் தலைவர் இதை மாற்றியமைத்து அளித்த அறிக்கைகளைத் திருத்துகிறரார் மற்றும் அறிக்கைகளை வழிநடத்தல் குழுவுக்கு அனுப்பபடுகிறது மற்றும் ஸ்டீயரிங் கமிட்டி இந்த அறிக்கைகளை வாடிக்கையாளர்களுக்கு முன்னோக்கி அனுப்புகிறது சில நேரங்களில் ப்ராஜெக்ட் மேனேஜர் வாடிக்கையாளருடன் முன்னேற்றம் அல்லது அறிக்கைகள் ஆவணங்கள் குறித்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நாம் நேரடியாக வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவே அறிக்கையிடல் அமைப்பு எப்படி இருக்கும் இறுதி டெவலப்பர்கள் அல்லது இறுதி பணியாளர்கள் இறுதி அல்லது கட்டமைப்பில் உள்ள கீழ்நிலை பணியாளர்கள் அவர்கள் குழுத் தலைவர்களிடமும் குழுத் தலைவர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரிடமும் புகார் அளிப்பார்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் வழிநடத்தல் குழுவிற்கு அறிக்கை அளிப்பார் ஆனால் இந்த முந்தைய எண்ணிக்கை வழக்கமான அறிக்கையிடலின் கட்டமைப்பை விளக்குகிறது என்று நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம் இது நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான ப்ராஜெக்ட்களுடன் குறைந்தபட்சம் காணப்படுகிறது ஆனால் சிறிய ப்ராஜெக்ட் களுக்கு அரை டஜனுக்கும் குறைவான ஊழியர்கள் உள்ளனர் தனிப்பட்ட குழு உறுப்பினர்கள் வழக்கமாக ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் நேரடியாக அறிக்கை செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் குழுத் தலைவர்கள் தங்கள் பிரிவுகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கைகளைத் தொகுப்பார்கள் பின்னர் அவர்கள் சுருக்கங்களை ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அனுப்புவார்கள் பின்னர் இந்த அறிக்கைகள் ப்ராஜெக்ட் மேனேஜரால் வழங்கப்படுகின்றன அவை வழிநடத்தல் குழுவிற்கான ப்ராஜெக்ட் அளவிலான அறிக்கைகளில் இணைக்கப்படும் வாடிக்கையாளருக்கான முன்னேற்ற அறிக்கைகள் அவற்றின் வழியாக அல்லது சில சந்தர்ப்பங்களில் நேரடியாக அனுப்பப்படும் எனவே வாடிக்கையாளர்களுக்கான இந்த முன்னேற்ற அறிக்கை ப்ராஜெக்ட் மேனேஜரிடமிருந்து நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு அல்லது இந்த வழிநடத்தல் குழு வழியாக அனுப்பப்படலாம் அறிக்கையிடல் வாய்வழி அல்லது எழுதப்பட்டதாக இருக்கலாம் பல்வேறு வகையான அறிக்கைகளைப் பார்ப்போம் அறிக்கையிடல் வரிசைகளை நாம் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டியுள்ளோம் இது அறிக்கையிடல் அமைப்பு பின்னர் அவர்கள் என்ன ஊழியர்களைப் புகாரளிக்கிறார்கள் அறிக்கையிடல் வாய்வழியாக அல்லது எழுதப்பட்டதாக இருக்கலாம் அது முறையான அல்லது முறைசாரா அல்லது அது வழக்கமானதாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இருக்கலாம் எனவே முறைசாரா தகவல்தொடர்பு அவசியமானது மற்றும் முக்கியமானது ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் முன்னேற்றத்தைப் பற்றி முறைசாரா அறிக்கையிடும் போதெல்லாம் அது பின்பற்றப்படும் அது சில முறையான அறிக்கையிடல் நடைமுறைகளால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அறிக்கையிடலின் வகைகள் இவை என்பதைப் பாருங்கள் இது போன்ற வாய்வழி வழக்கமான முறை அறிக்கையிடல் வகை மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு வாராந்திர அல்லது மாதாந்திர முன்னேற்றக் கூட்டமாகும் மேலும் இந்த வாய்வழி அறிக்கைகள் முறையான எழுதப்பட்ட அறிக்கையிடல் போன்றவையாகும் வாய்வழி முறையானது தற்காலிக வகை அறிக்கையிடலாகும் உதாரணம் முடிவுக் கட்ட மதிப்பாய்வுக் கூட்டங்களுக்கு இது முடிவு வழக்கமாக எழுதப்பட்ட எடுத்துக்காட்டு வேலைத் தாள்கள் முன்னேற்ற அறிக்கைகள் முதலியன மற்றொரு வகை தற்காலிகமாக முறையாக எழுதப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டுகள் விதிவிலக்கு அறிக்கைகள் மாற்ற அறிக்கைகள் முதலியன வாய்வழி முறைசாரா தற்காலிகதுக்கு உதாரணம் கேண்டீனில் விவாதம் சமூக தொடர்பு போன்றவை இவை சில உள்ளடக்கங்கள் எனவே அறிக்கையிடலுக்கான வெவ்வேறு பிரிவுகள் இவை இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை எவ்வாறு மதிப்பிடுவது என்று பார்ப்போம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்யலாம் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றம் அல்லது வழக்கமாக சேகரிக்கப்பட வேண்டிய ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு சில தகவல்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் வேறு சில தகவல்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளால் தூண்டப்படும் எனவே ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ப்ராஜெக்ட் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு சில தகவல்கள் வழக்கமாக சேகரிக்கப்படும் வாராந்திர அல்லது மாதாந்திரமாகவும் இருக்கலாம் வேறு சில தகவல்கள் குறிப்பிட்ட நிகழ்வுகளால் தூண்டப்படும் போது தேவை விவரக்குறிப்பு ஆவணம் எஸ்ஆர்எஸ் ஆவணம் முடிந்ததும் சில தகவல்களை சேகரிக்க வேண்டியிருக்கலாம் வடிவமைப்பு முடிந்ததும் வேறு சிலவற்றை சேகரிக்கலாம் இது போன்ற தகவல்கள் சில குறிப்பிட்ட நிகழ்வு தூண்டப்படும் போதெல்லாம் சில தகவல்கள் வழக்கமாக சேகரிக்கப்படும் இப்போது சாத்தியமான இடங்களில் இந்த தகவல் மிகவும் புறநிலை மற்றும் உறுதியானதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட அறிக்கை வழங்கப்பட்டதா இல்லையா எனவே இந்த வகையான தகவல்கள் அவற்றை முடிந்தவரை புறநிலை மற்றும் உறுதியானதாக மாற்ற முயற்சிக்கவும் எனவே ஆரம்ப செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டில் தொடர்ச்சியான சோதனைச் சாவடிகளை அமைப்பது அவசியம் எனவே ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு ஆரம்ப செயல்பாட்டுத் ப்ராஜெக்ட்டில் தொடர்ச்சியான சோதனைச் சாவடிகளை அமைப்பது மிகவும் அவசியம் சோதனைச் சாவடி என்றால் என்றால் முன்னேற்றம் சரிபார்க்கப்படும் சில முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரங்கள் எனவே சில சரி என்பதை தீர்மானிக்க வேண்டும் முன்னேற்றம் சரிபார்க்கப்படும்போது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட சில நேரங்களை எடுக்க வேண்டும் எனவே சோதனைச் சாவடிகள் இரண்டு வகைகளாக இருக்கலாம் நிகழ்வு இயக்கப்படும் மற்றும் நேரம் இயக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அடையப்படும்போது காசோலை நடைபெறுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் எடுத்துக்காட்டு என்னவென்றால் சில அறிக்கையின் உற்பத்தி அல்லது பிற வழங்கக்கூடியது அல்லது குறியீட்டு முறை முழுமையடைந்தது அல்லது சில நிகழ்வு முடிந்ததைப் போல சோதனை முடிந்தது பின்னர் அது குறிப்பிடப்பட்டதை நாம் அடைந்துவிட்டோமா என்பதை சரிபார்க்கவும் இந்த அட்டவணையில் அது இல்லை எனவே மற்றொரு சோதனைச் சாவடி நேரம் இயக்கப்படுகிறது எனவே இங்கே காசோலை தேதி முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது எனவே எந்த தேதியில் நாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட சோதனையை செய்வோம் அது வழக்கமானதாகும் வாராந்திர அடிப்படையில் அல்லது மாதாந்திர அடிப்படையில் இருக்கலாம் நாம் முன்னேற்றத்தை சரிபார்க்கிரோம் அதனால்தான் இது வழக்கமானதாகும் இது நேரத்தால் இயக்கப்படும் சோதனைச் சாவடிகள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அறிக்கையிடலின் அதிர்வெண் என்ன என்பதைப் பார்ப்போம் நாம் எவ்வளவு அடிக்கடி அறிக்கையிட வேண்டும் இது முன்னேற்ற அறிக்கைகளின் ப்ராஜெக்ட்டின் ஆபத்து அளவு மற்றும் அளவைப் பொறுத்தது எனவே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக நாம் எவ்வளவு அடிக்கடி அறிக்கைகளை சரிபார்க்க வேண்டும் இது போன்ற அறிக்கைகளை நாம் தயாரிக்க வேண்டும் எனவே முன்னேற்ற அறிக்கைகள் என்ன ப்ராஜெக்ட்டின் அதிர்வெண் அளவு என்ன ப்ராஜெக்ட்டின் ஆபத்து அளவு என்ன போன்ற பல காரணிகளைப் பொறுத்தது நிகழ்நேர அமைப்பு என்றால் என்ன இது ஒரு பாதுகாப்பு சிக்கலான அமைப்பாக இருந்தால் ஆபத்து அதிகமாக இருக்கும் எனவே அதிர்வெண் மிகவும் அடிக்கடி நிகழும் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை கண்காணிக்க வேண்டும் இது மிகப் பெரிய அளவிலான ப்ராஜெக்ட் டாக இருந்தால் அடிக்கடி முன்னேற்றத்தை சரிபார்க்க வேண்டும் எனவே விதிப்படி அதிக நிர்வாக நிலை குறைவான அறிக்கையை அடிக்கடி செய்யும் எடுத்துக்காட்டாக சோதனைச் சாவடிக்கு இடையில் நீண்ட இடைவெளிகள் உள்ளன ஆகவே நிர்வாகமானது அதிகமாக இருந்தால் அடிக்கடி அறிக்கையிடல் செய்ய வேண்டும் சோதனைச் சாவடிகளுக்கு இடையில் உள்ள இடைவெளிகள் குறைவாகவும் அறிக்கையிடல் குறைவாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் உயர் மட்ட நிர்வாகம் விரிவாக அறிக்கைக்கு ஆர்வம் காட்டவில்லை அவர்கள் அறிக்கையின் சுருக்கத்தைப் பார்ப்பார்கள் ஆனால் அடிக்கடி அறிக்கையிடலை நிர்வாகத்திடமிருந்து குறைத்து மேலும் விரிவாக அறிக்கையிடல் ஆவணங்களில் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக குழுத் தலைவர்கள் தினசரி முன்னேற்றத்தை மதிப்பிடுவதை நாம் காண்கிறோம் எனவே இங்கே வேறு எங்காவது படிநிலை என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே குழுத் தலைவரைப் போன்ற கீழ் மட்டத்தில் உள்ள அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிக்கைகள் தேவைப்படும் அதேசமயம் ப்ராஜெக்ட் செய்யும் மேனேஜருக்கு அறிக்கை ஒவ்வொரு வாரமும் இருக்கலாம் எனவே வழிநடத்தல் குழு அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அறிக்கைகள் செய்ய வேண்டும் எனவே அதிகமான மேலாண்மை என்றால் அதிர்வெண் குறைவானது மற்றும் குறைவான விரிவான அறிக்கைகள் சரி இது நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பது நிர்வாக நிலை உயர்ந்தது குறைவான அடிக்கடி அறிக்கையிடல் மற்றும் குறைவான விரிவான அறிக்கை தேவை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சோதனைச் சாவடிகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி இருந்தால் நீண்ட காலம் எடுத்துக்காட்டாக நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிரோம் குழுத் தலைவர்கள் திட்டமிடப்பட்ட தினசரி முன்னேற்றத்தை மதிப்பிடலாம் அதேசமயம் மேலாளர்கள் ஒவ்வொரு வாரமும் அதைச் செய்கிறார்கள் மேலும் ஒவ்வொரு மாதமும் வழிநடத்தல் குழு அதைச் செய்யலாம் முக்கிய அல்லது ப்ராஜெக்ட் அளவிலான முன்னேற்ற மதிப்புரைகள் பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட்டின் வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளில் நடைபெறுகின்றன ஒவ்வொரு மாதமும் சரி என்று கூறலாம் முக்கிய அல்லது ப்ராஜெக்ட் அளவிலான முன்னேற்ற மதிப்புரைகள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நடைபெறுகின்றன ஒரு ப்ராஜெக்ட்டின் வாழ்நாளில் குறிப்பிட்ட புள்ளி ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கலாம் எனவே இந்த புள்ளிகள் சரி எனவே ப்ராஜெக்ட் அளவிலான முன்னேற்ற மதிப்புரைகளை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பதால் அவை பொதுவாக சரிதான் எனவே ப்ராஜெக்ட் அளவிலான முன்னேற்ற மதிப்புரைகள் பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட் டின் வாழ்நாளில் சில குறிப்பிட்ட புள்ளிகளில் ஒரு மாதத்தில் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கும்போது நடைபெறுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட புள்ளிகள் பொதுவாக மறுஆய்வு புள்ளிகள் அல்லது கட்டுப்பாட்டு புள்ளிகள் என அழைக்கப்படுகின்றன ஆகவே ஒரு அறிக்கையின் அதிர்வெண் இப்படித்தான் நிகழ்கிறது நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம் இது ஒரு கீழ் மட்ட நிர்வாகமாக இருந்தால் அறிக்கையிடலின் அதிர்வெண் அதிகமாக இருக்கும் விரிவான அறிக்கைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அது நிர்வாகத்தின் உயர் மட்டத்தை நோக்கி நகர்கையில் நிர்வாகத்தின் உயர் மட்டத்தை விட அதிகமாக இருக்கும் அறிக்கையின் அதிர்வெண் குறைவாகவும் விரிவான அறிக்கைகளாகவும் இருக்கும் அவர்களுக்கு குறைந்த விரிவான அறிக்கை தேவைப்படும் எனவே இது ஒரு ப்ராஜெக்ட் நிறுவனத்தில் நாம் எவ்வளவு அடிக்கடி அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை பற்றியது எனவே ப்ராஜெக்ட் மேம்பாட்டில் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் மற்றும் கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தேவை குறித்து இறுதியாக விவாதித்தோம் ப்ராஜெக்ட்க் கட்டுப்பாட்டு சுழற்சியையும் நாம் விளக்கியுள்ளோம் எனவே ப்ராஜெக்ட் முடிந்ததும் மட்டுமல்ல ப்ராஜெக்ட் மதிப்பாய்வு மற்றும் ஆவணங்கள் போன்றவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும் எங்கிருந்து சில படிப்பினைகளைப் பெற முடியும் சில அனுபவங்கள் எதிர்காலத்தில் இதே போன்ற ப்ராஜெக்ட்களைக் கையாள உதவும் ப்ராஜெக்ட் அறிக்கையிடல் கட்டமைப்புகளையும் நாம் வழங்கியுள்ளோம் மேலும் அறிக்கையின் அதிர்வெண்ணையும் நாம் விளக்கினோம் ஒரு ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதையும் விளக்கினோம் இன்றைய வகுப்பில் இதைப் பார்த்தோம் இந்த குறிப்புகளிலிருந்து நாம் எடுத்துள்ளோம் மிக்க நன்றி